முந்தைய வகுப்பில் இரட்டை அசைன்மென்ட் சிக்கலை பற்றி கண்டோம் ப்ரைமல் எனப்படும் முதன்மை மாறியானது சிக்மா CijXij குறைக்கிறது ஒரு வேலை சரியாக ஒரு நபருக்குச் செல்கிறது ஒரு நபர் சரியாக ஒரு வேலையைப் பெறுகிறார் எனவே ஒரு n n ஒதுக்கீட்டு சிக்கலில் அதாவது n வேலைகள் மற்றும் n நபர்கள் உள்ளனர் நம்மிடம் n கட்டுப்பாடுகள் உள்ளன மேலும் இங்கே மற்றொரு n கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே ப்ரைமலில் 2n கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது ப்ரிமலில் இரண்டு n கட்டுப்பாடுகள் இருப்பதால் இரட்டை இரண்டு n மாறிகள் கொண்டிருக்கும் எனவே இந்த கட்டுப்பாடுகளின் தொகுப்போடு தொடர்புடைய ui மாறிகள் மற்றும் இந்த தடைகளின் தொகுப்பிற்கு ஒத்த vj ஐ அறிமுகப்படுத்துவோம் எனவே இரட்டை தீர்வு அல்லது இரட்டை அதிகபட்சமாக மாறும் ∑ui jv j முதன்மையானதில் வலது புறம் ஒன்று என்பதால் எனவே ∑ ui ∑ vj ui vj ≤ Cij இரட்டை முதன்மை மாறிகள் போல பல தடைகளைக் கொண்டிருக்கும் ப்ரிமலில் n2 மாறிகள் உள்ளன இரட்டையில் n2 கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு பொதுவான Xij இங்கே ith கட்டுப்பாட்டில் தோன்றும் மற்றும் அங்கு jth தடை உள்ளது எனவே இது ui vj Cij என்ற வடிவத்தைக் கொண்டிருக்கும் எனவே இரட்டை ஒதுக்கீடு சிக்கலின் தொடர்பாக ஹங்கேரிய வழிமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இப்போது நாம் பார்த்த எடுத்துக்காட்டுகளுக்குச் சென்று ஹங்கேரிய வழிமுறையின் உகந்த தன்மை எவ்வாறு நிகழ்கிறது அல்லது நாம் பார்த்த வழிமுறை ஏன் நமக்கு உகந்த தீர்வை அளிக்கிறது என்பதை விளக்குவோம் எனவே 44 எடுத்துக்காட்டான இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே நான்கு வேலைகள் மற்றும் நான்கு நபர்கள் இங்கே உள்ளனர் எனவே இவை நான்கு வேலைகளையும் குறிக்கின்றன இது நான்கு நபர்களையும் குறிக்கிறது எனவே நாம் செய்த முதல் படி ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் குறைந்தபட்சத்தைக் கழித்தோம் வரிசையின் குறைந்தபட்சத்தை நாம் அடையாளம் கண்டோம் மேலும் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் வரிசையின் குறைந்தபட்சத்தைக் கழித்தோம் முதல் வரிசை குறைந்தபட்சம் இங்கு நான்கு இது 4 2 0 மற்றும் 5 ஐப் பெறக் கழித்தோம் இப்போது இதுவும் சமம் u1 4u1 எழுதுவது வரிசையின் குறைந்தபட்சமாக நடக்கும் எனவே u1 4 ஐ எழுதுங்கள் முதல் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் u1 ஐக் கழித்தல் இதேபோல் இது u2 5 ஐ எழுதுவது சமமாக இருக்கும் எனவே u2 5 மற்றும் 5 u3 9 ஐக் கழித்தல் மற்றும் 9 மற்றும் u4 6 ஐக் கழித்தல் மற்றும் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் 6 ஐக் கழித்தல் இப்போது இதை இந்த மேட்ரிக்ஸாகக் குறைத்தோம் இங்கே இந்த மேட்ரிக்ஸ் காட்டப்பட்டுள்ளது பின்னர் 11 நெடுவரிசைகளைப் பார்த்தோம் மேலும் நெடுவரிசையை குறைந்தபட்சமாகக் கழித்தோம் முதல் வரிசையில் குறைந்தபட்சம் 0 ஆக இருந்தது இது v1 0 எழுதுவதற்கும் அதே நெடுவரிசையைத் தக்கவைத்துக்கொள்வதற்கும் சமம் இரண்டாவது நெடுவரிசைக்கு குறைந்தபட்சம் 0 ஆக இருக்கும் இது இங்கே அல்லது இங்கே உள்ளது இது v2 0 என்று சொல்வதற்கு சமம் மூன்றாவது நெடுவரிசைக்கு 0 குறைந்தபட்சமாக இருக்கும் எனவே v3 0 மற்றும் நான்காவது நெடுவரிசை குறைந்தபட்சம் 3 ஆகும் எனவே நாம் v4 3 என்று எழுதுகிறோம் பின்னர் புதிய மேட்ரிக்ஸைப் பெற அதிலிருந்து குறைந்தபட்ச நெடுவரிசையை கழிப்போம் இந்த அணி ஒவ்வொரு வரிசையிலும் இப்போது ஒவ்வொரு நெடுவரிசையிலும் குறைந்தது ஒரு 0 ஐக் கொண்டிருக்கும் என்றும் நாம் சொன்னோம் இந்த புதிய அணி நமக்கு கிடைத்துள்ளது இங்கே கூறப்படும் ஒரு பொதுவான உறுப்பை நாம் எடுத்துக் கொண்டால் இப்போது இது ஒரு கழிப்பிலிருந்து வெளியே வந்து இந்த மட்டத்தில் 5 ஐக் கழித்து 3 ஐ இந்த மட்டத்தில் கழிக்கிறது எனவே இது ஒன்றும் இல்லை ஆனால் 9 5 3 எனவே இந்த மதிப்பு உண்மையில் நான் இங்கே அழைத்த இந்த மதிப்பு Cꞌij ஆகும் Cꞌij அசல் Cij ui க்கு சமம் எனவே இது இங்கே உள்ளது சிஜ் யு வி அசல் அணி என்றால் அனைத்து செலவு குணகங்களும் ≥ 0 இந்த Ci Cꞌij இது Cij ui vj ≥ 0 ஆக இருக்கும் எனவே இது ≥ 0 ஆக இருக்கும் எனவே Cꞌij ≥ 0 ஆக இருக்கும் நாம் 0 பதவிகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளை செய்யப் போகிறோம் எனவே நாம் 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளைச் செய்யும்போது இந்த நிலைகளுக்கு ஒத்த Cij ui vj 0 அதாவது அங்குள்ள இரட்டைக் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடாக திருப்தி அடைகிறது அதாவது இரட்டை ஸ்லாக் மதிப்பு 0 ஆகும் எனவே இது ஒரு சமன்பாடாக எழுதப்பட வேண்டும் பின்னர் நாம் சில Hij இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக் மாறி சேர்க்க வேண்டும் அந்த ஸ்லாக் 0 ஆக இருக்கும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய முயற்சிக்கிறோம் அதாவது அந்த நிலைகளில் மட்டுமே இரட்டை ஸ்லாக் மதிப்பு 0 ஆகும் அதாவது நாம் மறைமுகமாக இணை ஸ்லாக்கை பயன்படுத்துகிறோம் ஆகவே இரட்டை ஸ்லாக் 0 ஆக இருக்கும்போது மட்டுமே Xij அடிப்படை என்று ஒரு வேலையைச் செய்வோம் ஆகையால் முதன்மை மாறிக்கு v உடன் ஒத்திருக்கும் xi xx இது இரட்டை ஸ்லாக்க்கு ஒத்ததாக இருக்கும் இது 0 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இரட்டை ஸ்லாக் 0 எனவே ஒரு ஒதுக்கீட்டை நான்கு முறை செய்ய முடிந்தால் இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் நான்கு சாத்தியமான ஒதுக்கீடுகளைப் பெற முடிந்தால் நமக்கு உகந்த தீர்வு கிடைத்துள்ளது என்று நாம் கூறுவோம் இந்த கட்டத்தில் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு நாம் நான்கு ஒதுக்கீடுகளைப் பெற முடியவில்லை நாம் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் நம்மிடம் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் அங்கு ஒரு n n மேட்ரிக்ஸில் வரிசையின் குறைந்தபட்சத்தையும் நெடுவரிசை குறைந்தபட்சத்தையும் கழித்த பிறகு நமக்குக் கிடைக்கும் குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் நாம் வரையறுத்துள்ள சில ui மற்றும் vj க்கள் உள்ளன Ui கள் வரிசையின் குறைந்தபட்சம் vj கள் நெடுவரிசை குறைந்தபட்சம் மற்றும் ui vj ≤ Cij ஏனென்றால் வரிசையின் குறைந்தபட்சத்தையும் நெடுவரிசை குறைந்தபட்சத்தையும் கழிப்பதன் மூலம் இதன் விளைவாக வரும் அணி ≥ 0 என்பதை உறுதிசெய்கிறோம் இது இங்கே உள்ளது எனவே இது இரட்டை சாத்தியமான ui vj ≤ Cij மற்றும் ui vj's கட்டுப்பாடற்றவை எனவே இந்த u மற்றும் v இன் அடையாளம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் எனவே வரிசை நெடுவரிசை கழித்தல் மற்றும் புதிய மேட்ரிக்ஸைப் பெறுவது u மற்றும் v இன் தொகுப்பை வரையறுப்பதற்கு சமம் அதனுடன் தொடர்புடைய இரட்டை தீர்வு சாத்தியமாகும் 0 பதவிகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளைச் செய்வதன் மூலம் இணை ஸ்லாக்கை திருப்தி அடைகிறது மேலும் நாம் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் அத்தகைய சாத்தியமான தீர்வு உகந்ததாகும் நிச்சயமாக இந்த எடுத்துக்காட்டில் நான்கு ஒதுக்கீடுகளுடன் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடியவில்லை எனவே நாம் இன்னும் ஏதாவது செய்கிறோம் எனவே நாம் அங்கு என்ன செய்கிறோம் இதை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதைப் பார்க்கிறோம் எனவே நாம் மேலே சென்றோம் நம்மிடம் இந்த தீர்வு உள்ளது எனவே நாம் ஒதுக்கீடுகளைச் செய்துள்ளோம் இந்த மூன்று ஒதுக்கீடுகள் நாம் செய்துள்ளோம் என்று சொல்லலாம் நாம் இங்கே இந்த இடங்களில் ஒதுக்கீடுகளைச் செய்தோம் இப்போது இந்த இரண்டு 0 களும் ஒதுக்கப்படவில்லை அவை கடக்கப்படுகின்றன இப்போது இந்த நேரத்தில் நாம் நான்கு ஒதுக்கீடுகள் கிடைக்கவில்லை என்று சொன்னோம் எனவே நான்காவது வேலையைப் பெற முயற்சிக்க வேண்டும் எனவே நாம் ஒதுக்கப்படாத சில வரிசைகள் மற்றும் வரிசைக் கோடுகளைத் தேர்வுசெய்த நடைமுறையைப் பின்பற்றினோம் எனவே நாம் ஒதுக்கப்படாத வரிசைகளைத் தேர்வுசெய்தோம் ஒரு டிக் செய்யப்பட்ட வரிசையில் 0 இருந்தால் அதனுடன் தொடர்புடைய நெடுவரிசையைத் தேர்வுசெய்தோம் ஒதுக்கப்படாத வரிசைகளைத் தேர்வுசெய்தோம் தேர்வுசெய்யப்பட்ட நெடுவரிசைக்கு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் தொடர்புடைய வரிசையைத் டிக் செய்யவும் இனிமேல் டிக்கிங் சாத்தியமில்லை என்று செல்லும் வரை இதைச் செய்யுங்கள் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக ஒரு கோட்டை வரையவும் எனவே கோடுகள் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் வழியாக வரையப்பட்டன இவை இரண்டும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் இது ஒரு தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசை பின்னர் இந்த வரிகளை வரைந்தோம் மூன்று வரிகள் நாம் வரைந்தோம் இந்த மூன்று வரிகளுக்கும் நாம் மூன்று ஒதுக்கீடுகளைச் செய்துள்ளோம் என்பதற்கு ஒத்திருக்கிறது என்றும் நாம் கூறினோம் இந்த மூன்று வரிகளும் அனைத்து 0 களையும் மறைக்க தேவையான குறைந்தபட்ச வரிகளின் எண்ணிக்கையாகும் என்பதையும் நாம் புரிந்துகொண்டோம் எனவே நாம் அதையெல்லாம் செய்தோம் பின்னர் நாம் என்ன செய்தோம் எந்த வரிகளும் கடந்து செல்லாத நிலைகளைப் பார்த்தோம் பின்னர் அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்று இருப்பதைக் கண்டுபிடித்தோம் இது ஒன்று அல்லது இது ஒன்று θ 1 பின்னர் இதை கழிப்போம் என்று சொன்னோம் இது ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் ஒன்றாகும் இது எந்த வரியையும் கடந்து செல்லவில்லை இரண்டு கோடுகள் கடந்து செல்லும் நிலைகளில் இதை நாம் சேர்ப்போம் மீதமுள்ளவற்றை அவை அப்படியே வைத்திருப்போம் எனவே இதன் விளைவாக இந்த 4 ஆனது 4 ஆக மீதமுள்ளது இந்த இரண்டில் இரண்டு கோடுகள் கடந்து செல்கின்றன எனவே 2 ஆனது 3 ஆனது இவை 0 ஆனது இதன் விளைவாக எங்களுக்கு ஒரு அணி கிடைத்தது அந்த நேரத்தில் நாம் சில அளவுகளில் ஏதாவது சேர்க்கிறோம் என்று சொன்னோம் நாம் சில பதவிகளில் இருந்து கழிக்கிறோம் வேறு சில பதவிகளுக்கு நாம் எதுவும் செய்யவில்லை அதைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி நாம் ஒரு பொதுவான வரிசையை எடுத்தால் இங்கே வரிசை தேர்வு செய்யப்பட்டுள்ளது அல்லது ஒரு கோட்டைக் கடந்து செல்கிறது எனவே வரிசையைத் தேர்வுசெய்தால் முழு வரிசையிலும் ஒரு கோடு இல்லை என்றால் அதற்கு ஒரு வரி மட்டுமே கடந்து செல்லும் கூறுகள் அல்லது எந்த வரியும் கடந்து செல்லாத கூறுகள் இருக்கும் எனவே இந்த வழக்கமான வரிசையை நாம் எடுத்துக் கொண்டால் நாம் சில நிலைகளிலிருந்து கழித்திருப்போம் சில நிலைகளை ஒரே மாதிரியாக வைத்திருப்போம் இந்த 0 நிலைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த வரிசையை நாம் பார்த்தால் எடுத்துக்காட்டாக ஒரு கோடு கடந்து செல்கிறது பின்னர் நாம் சில நிலைகளை ஒரே மாதிரியாக வைத்து சேர்ப்போம் எனவே வரிசைகளில் அதுதான் நடக்கிறது நாம் ஒரு வரிசையை எடுத்தால் நாம் இதைச் செய்கிறோம் நாம் சில விஷயங்களை சரி செய்து கழிப்போம் அல்லது சில விஷயங்களை சரி செய்து சேர்த்துக் கொள்கிறோம் எனவே புதிய பத்தியில் நாம் செய்யும் மாற்றம் அதுதான் இதேபோல் நாம் ஒரு நெடுவரிசையை எடுத்துக் கொண்டால் ஒரு கோடு உண்மையில் கடந்து செல்லும் இந்த நெடுவரிசையை எடுத்துக் கொண்டால் நாம் விஷயங்களை அப்படியே வைத்திருக்கிறோம் அல்லது சேர்க்கிறோம் வரி கடந்து செல்லாத இந்த நெடுவரிசையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நாம் அவற்றைக் கழிப்போம் அல்லது வைத்திருக்கிறோம் எனவே எந்தவொரு கோட்டையும் கடந்து செல்லாத உறுப்புகளிலிருந்து தீட்டாவைக் θ கழிக்கும் குறுக்குவெட்டு கூறுகளுக்கு சேர்ப்பது மற்றும் மீதமுள்ளவற்றை அப்படியே வைத்திருப்பது u மற்றும் v களை மறுவரையறை செய்வது போன்றது இப்போது அசல் u கள் 4 5 9 மற்றும் 6 ஆகும் இப்போது புதிய u கள் 4 6 9 மற்றும் 7 ஆகும் இதை நாம் எவ்வாறு பெற்றோம் இவை டிக்குகள் இருக்கும் நிலைகள் அதாவது இந்த வரிசைகளில் எந்த வரியும் இருக்கப்போவதில்லை ஏனென்றால் நாம் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் வழியாக மட்டுமே ஒரு கோட்டை வரைகிறோம் எனவே இது ஒரு தேர்வு செய்யப்பட்ட வரிசை எனவே எந்த வரியும் இருக்கப்போவதில்லை எனவே ஒரு வரிசையில் எந்த வரியும் செல்லவில்லை என்றால் அந்த u இல் தீட்டாவைச் θ சேர்க்கவும் எனவே 5 ஆனது 6 ஆகிறது 6 ஆனது 7 ஆகிறது அந்த வரிசையின் வழியாக ஒரு கோடு இருந்தால் u ஐ அப்படியே வைத்திருங்கள் எனவே u1 4 ஆகிறது u2 6 ஆகிறது u3 9 ஆகிறது u3 க்கு ஒரு வரி உள்ளது எனவே யு எஞ்சியுள்ளது u4 க்கு ஒரு கோடு இல்லை எனவே u4 u4 θ எனவே 6 ஆக மாறும் இதேபோல் நீங்கள் நான்கு நெடுவரிசைகளை எடுத்துக் கொண்டால் நெடுவரிசையில் ஒரு கோடு இல்லை என்றால் v ஐ அப்படியே வைத்திருங்கள் எனவே v1 என்பது 0 v3 என்பது 0 v4 என்பது 3 ஒரு நெடுவரிசை வழியாக ஒரு கோடு இருந்தால் அந்த v இலிருந்து தீட்டாவைக் θ கழிக்கவும் எனவே v2 1 ஆகிறது எனவே இப்போது புதிய அட்டவணைக்கு ஒத்த புதிய u மற்றும் v கள் உள்ளன இப்போது இந்த புதிய u மற்றும் v களின் தொகுப்பை நாம் வரையறுத்துள்ள விதத்தில் புதிய u மற்றும் v கள் ui vj ≤ Cij போன்றவை என்பதை இப்போது கவனிக்கிறோம் இப்போது நம்மிடம் உள்ள இந்த மதிப்புகளின் தொகுப்பு என்பதை இப்போது உணர்ந்தோம் இதை நாம் Cꞌij என்று அழைத்தால் இந்த Cꞌij Cij ui vj உதாரணமாக இதை விளக்குகிறேன் இந்த உறுப்பை எடுத்துக் கொண்டால் 2 இங்கே 3 ஆகிவிட்டது எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இப்போது இந்த 3 Cij ui vj uivj ui vj என்பது 4 1 3 Cij 6 6 3 என்பது 3 இந்த நான்கையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அங்கு எந்த மாற்றமும் நடக்கவில்லை ui vj 4 8 4 is 4 இதைப் பார்த்தால் அங்கு 2 ஆனது 1 ui vj என்பது 6 0 6 7 6 ஆகும் 1 எனவே இந்த மேட்ரிக்ஸிலிருந்து இந்த மேட்ரிக்ஸிற்கு மாற்றும்போது உண்மையில் என்ன நடக்கிறது இந்த மேட்ரிக்ஸைப் பார்த்து கோடுகளை வரைந்த பிறகு ஒரு உறுப்பு எங்கிருந்தாலும் இரண்டு வரிகளைக் கடந்து நாம் தீட்டாவைச் சேர்க்கிறோம் ஒரு கோடு எங்கு சென்றாலும் அதை அப்படியே வைத்திருக்கிறோம் θ வை கழிக்கவில்லை என்றாலும் எந்தவொரு வரியையும் கடக்கவில்லை எனவே நாம் ஏதாவது செய்கிறோம் என்று தோன்றுகிறது சில இடங்களில் நாம் சேர்ப்பது சில இடங்கள் கழித்தல் மற்றும் பல செயற்பாடுகள் மேற்கொள்கிறோம் ஆனால் ஒரு நடைமுறை உள்ளது மற்றும் இதைச் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இப்போது வெட்டும் உறுப்புடன் தீட்டாவைச் θ சேர்ப்பது கோடுகள் இல்லாத உறுப்புகளிலிருந்து கழித்தல் மற்றும் ஒரு வரி கூறுகளை வைத்திருத்தல் ஒரு வரியைக் கடந்து செல்லும் வரி கூறுகள் அதே u இன் மறுவரையறைக்கு சமம் மற்றும் ui என்பது ui வரிசையில் ஒரு கோடு இருந்தால் அதே ui மற்றும் வரிசையில் ஒரு வரி இல்லை என்றால் ui ui எந்த வரியும் இல்லாதபோது இது vj vj க்கு சமம் அதாவது v கள் ஒன்றே மற்றும் vj vj a ஒரு நெடுவரிசை வழியாக ஒரு கோடு இருக்கும்போது u மற்றும் v மறுவரையறை செய்வதன் மூலம் இப்போது மற்றொரு Cij uiv மேட்ரிக்ஸை உருவாக்குகிறோம் இந்த மேட்ரிக்ஸ் ≥ 0 என்பதையும் நாம் உறுதிசெய்கிறோம் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு ≥ 0 ஆகும் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ui vj ≤ Cij ஐ பூர்த்தி செய்கிறது ஆகையால் இரட்டை சேர்க்கும் அல்லது கழிப்பதன் மூலம் அல்லது தக்கவைத்துக்கொள்வதன் மூலம் அசல் இரட்டை மாறிகள் தொகுப்பிலிருந்து பெறப்படும் புதிய இரட்டை மாறிகள் இரட்டைக்கு சாத்தியமாகும் Ui மற்றும் vj கள் அறிகுறிகளில் கட்டுப்பாடற்றவை என்பதும் சுவாரஸ்யமானது எனவே v2 ஒரு 1 ஐ எடுத்துள்ளது என்பதை பற்றி நாம் உண்மையில் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் வரையறையால் ui மற்றும் vj ஆகியவற்றின் எதிர்மறை நெகடிவ் சின்னங்கள் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை எனவே நாம் பெற்ற புதிய மேட்ரிக்ஸும் இரட்டை சாத்தியமாகும் இப்போது நாம் பெற்றுள்ள புதிய மேட்ரிக்ஸில் ui vj ≤ Cij போன்ற தொடர்புடைய u மற்றும் v உள்ளது இப்போது புதிய மேட்ரிக்ஸில் 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடுகள் செய்வோம் எடுத்துக்காட்டாக முதல் வரிசையைப் பார்க்கிறோம் நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்யலாம் அதாவது இந்த 0 போகும் நாம் இங்கே இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிசைகளை தற்காலிகமாக விட்டுவிடுகிறோம் இது செல்கிறது பின்னர் நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறோம் இது செல்கிறது நான்கு ஒதுக்கீடுகளைப் பெறுவதற்கு இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்யலாம் எனவே நமக்கு உகந்த தீர்வு கிடைத்துள்ளது ஏனென்றால் நாம் 0 பதவிகளில் ஒதுக்கீடுகள் செய்கிறோம் எனவே மீண்டும் 0 நிலையில் Cij ui vj 0 எனவே ui vj Cij கட்டுப்பாடு ஒரு சமன்பாடாக திருப்தி அடைகிறது அதனுடன் தொடர்புடைய இரட்டை ஸ்லாக் 0 ஆகும் ஆகவே இரட்டை ஸ்லாக் 0 ஆக இருக்கும்போது மட்டுமே ஒரு முதன்மை மாறி அடிப்படை இருக்க முடியும் நாம் 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளை செய்கிறோம் எனவே நாம் ஸ்லாக் நிலைமைகளை பூர்த்தி செய்கிறோம் ஆகையால் நான்கு ஒதுக்கீடுகள் மூலம் ஒரு சாத்தியமான தீர்வைப் பெறும் தருணம் அது உண்மையில் உகந்ததாகும் ஆனால் இந்த அட்டவணைக்கும் மற்ற அட்டவணைக்கும் இடையில் சுவாரஸ்யமான ஒன்றை நாம் மேற்கொள்கிறோம் இப்போது இந்த தீட்டாவைப் பார்ப்போம் தீட்டா இங்கே 1 க்கு சமம் நாம் உண்மையில் இந்த நிலையில் இருக்கிறோம் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் நம்மிடம் 0 இருந்தாலும் இரண்டு கோடுகள் கடந்து சென்றாலும் அதை அதிகரிப்போம் இப்போது நாம் இந்த நடைமுறையைப் பயன்படுத்தும்போது நாம் உண்மையில் இங்கே 0 ஐக் கொண்டிருந்தால் இதற்குப் பதிலாக அந்த 0 க்கு ஒதுக்குவது இதைச் செய்வதற்கான வாய்ப்பையும் பறிக்கப் போகிறது ஒரு 0 இப்போது இரண்டு கோடுகளைக் கடந்து செல்கிறது உண்மையில் தேவையற்ற 0 ஆகும் அது உதவப் போவதில்லை எனவே நாம் சேர்க்கிறோம் ஆனால் அதை விட நாம் உறுதிசெய்வது என்னவென்றால் இங்கிருந்து நம்மிடம் இரண்டு இடங்கள் உள்ளன மேலும் இவை இரண்டும் அடுத்த மறு செய்கையில் 0 ஆகிவிட்டன எனவே அடுத்த அட்டவணையில் குறைந்தது ஒரு புதிய 0 ஐ உருவாக்குகிறோம் அடுத்த அட்டவணையில் ஒரு புதிய நிலையில் குறைந்தபட்சம் 0 ஐ உருவாக்குகிறோம் இது ஒரு சந்தர்ப்பம் அல்லது இது தீர்வை மாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது மேலும் கூடுதல் ஒதுக்கீட்டைப் பெறுகிறது எனவே இரட்டை சாத்தியமான தீர்வு இருப்பதற்கான இந்த யோசனை இரட்டை தீர்வு சாத்தியமானது என்பதை உறுதிப்படுத்துதல் பாராட்டு ஸ்லாக்யை உறுதி செய்தல் மற்றும் உகந்த தீர்வைப் பெறுதல் முதன்மையானது சாத்தியமானதாக இருக்கும்போது பொதுவாக இரட்டை வழிமுறைகள் எனப்படும் வகைகளில் வருகிறது இப்போது இங்கே இரட்டை மாறிகள் ஒரு தொகுப்பிலிருந்து இரட்டை மாறிகள் மற்றும் தீட்டா θ எனப்படும் அளவுரு மூலம் தொடர்புபடுத்தி புதிய இரட்டை தீர்வைப் பெறுவதன் மூலம் புதிய இரட்டை தீர்வு முதன்முதலில் வேறுபட்ட ஒதுக்கீட்டைப் பெறுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது என்பதையும் உறுதிசெய்கிறது இது ஒரு முதன்மை இரட்டை வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நாம் பார்த்த இந்த ஹங்கேரிய வழிமுறை ஒரு முதன்மை இரட்டை வழிமுறையின் எடுத்துக்காட்டு ஆனால் அடிப்படைக் கொள்கை அப்படியே உள்ளது இந்த வரிசையின் குறைந்தபட்ச மற்றும் நெடுவரிசை குறைந்தபட்ச கழிப்பதன் மூலம் இரட்டை மாறிகளை வரையறுக்கிறோம் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஹங்கேரிய வழிமுறை செயல்படுகிறது வரிசை நெடுவரிசை கழித்த பிறகு அணி ≥ 0 என்பதை உறுதி செய்வதன் மூலம் இரட்டைக்கு சாத்தியத்தை உறுதி செய்கிறோம் 0 நிலைகளில் ஒதுக்கீடு செய்கிறோம் நாம் ஸ்லாக்கை உபயோகிக்கிறோம் ஆகையால் முதன்மையானது சாத்தியமானதாக இருக்கும்போது அது உகந்ததாகும் இப்போது கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் நமக்கு ஒரு சாத்தியமான தீர்வைக் கொடுக்க முடியாமல் போகும்போது நாம் இந்த வரிகளைச் சேர்க்கிறோம் அதாவது கோடுகளை வரைகிறோம் பின்னர் தீட்டாவை θ சில நிலைகளிலிருந்து கழிக்கிறோம் தீட்டாவை வேறு சில நிலைகளில் சேர்க்கிறோம் மற்ற நிலைகளை அப்படியே வைத்திருக்கிறோம் மேலும் ஒரு புதிய தொகுப்பு இரட்டை மாறிகள் தொடர்ச்சியாக வரையறுக்கப்படுவதற்கு சமம் புதிய இரட்டை மாறுதல்களும் சாத்தியமானவை ஏனென்றால் புதிய அணி ≥ 0 ஆகும் ஆனால் புதிய இரட்டை மாறிகள் புதிய ஒதுக்கீடுகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது மேலும் ஹங்கேரிய வழிமுறை உண்மையில் செயல்படுகிறது அடுத்த தொகுதியில் சில தீர்வுகளைப் பயன்படுத்தி போக்குவரத்து மற்றும் ஒதுக்கீடு வரை நேரியல் நிரலாக்க சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அறிமுகப்படுத்துவோம் எனவே இதுவரை நாம் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் கையால் அல்லது வழிமுறைகளால் தீர்த்து வைத்துள்ளோம் மேலும் வழிமுறைகளை விளக்கினோம் இந்த சிக்கல்களைத் தீர்க்கவும் தீர்வை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் இப்போது விளக்குவோம் எனவே அடுத்த தொகுதி மற்றும் அடுத்த வகுப்புகளில் இந்த சிக்கலை தீர்ப்போம்